FEM செயல்பாட்டின் சுருக்க உரையை இப்போது பார்க்கலாம் இதை செய்வதற்குரிய வெவ்வேறு படிகள் என்ன இப்போது இதன் முதல்படி என்ன என்பதை என்பது நினைவிருக்கிறதா இதை உறுதிப்படுத்துவதற்காக நாம் ஒரு கணக்கை அனுமானம் செய்து கொள்வோம் இங்கு ஒரு விமானம் உள்ளது நான் RCS அதாவது விமானத்தின் ரேடார் குறுக்கு வெட்டுத் தோற்றத்தை கணக்கீடு செய்ய விரும்புகிறேன் RCS என்பது ரேடார் கிராஸ் செக்ஷன் இங்கே இன்சிடென்ட் ரேடார் பீல்டு கொடுக்கப்பட்டுள்ளது முதல்படி என்ன உங்களுக்கு ஒரு கணக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் இப்போது ஒரு விமான வடிவமைப்பாளர் அல்லது கப்பல் வடிவமைப்பாளராக இருந்தால் இந்த இந்த கணக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் முதல்படி என்னவாக இருக்கும் நான் எவ்வாறு இந்த கணக்கை ஆரம்பிப்பது மாணவர் தகவல் சமன்பாடுகளுக்காக டோட்டல் பீல்டை கணக்கீடு செய்வது என்பது முதல் படியாக இருக்கும் அதற்கு முன்னர் அடிப்படை விஷயமாக என்ன செய்வீர்கள் மாணவர் முக்கோணங்கள் ஆக பிரிப்பது முக்கோணங்கள் ஆக பிரிப்பது என்பது சரி எவ்வாறு முக்கோணங்கள் ஆக நாம் உடைக்க போகிறோம் அதற்கு எந்த டூல் தேவை மாணவர் நான் ஒரு மெஷ் பைலை உருவாக்குவது அவசியம் ஆகவே CAD சாஃப்ட்வேர் ஆன ஆட்டோ கேட் ஒரு பிரசித்தி பெற்ற ஓபன் சோர்ஸ் டூல் ஆகும் மேலும் மற்றொரு பிரசித்தியான டூல் ஜிமெஷ் சாப்ட்வேர் ஆகும் ஆகவே இதை செய்வதற்கு பல்வேறு வழிகள் உள்ளன அதன் மூலம் ஒரு பைலை உருவாக்கி அதை ஸ்டோர் செய்ய வேண்டும் சிக்கலான ஆப்ஜெக்ட்டுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்கும் நாம் நான் உங்களிடம் மிக் 21 அல்லது அதைப்போன்ற ஆப்ஜெக்ட்டை கொடுப்பதாக கற்பனை செய்து கொள்வோம் நீங்கள் இப்போது அதன் உண்மையான 3D மாடலை கம்ப்யூட்டரில் உருவாக்க வேண்டும் பின்பு அதை எலிமெண்ட்டுகளாக உடைக்க வேண்டும் உண்மையில் நாம் அன்றாட வாழ்க்கையில் காணும் பொருட்கள் மிக மிக சிறிய பாகங்களை கொண்டிருக்கும் அவற்றை மெஷ் செய்ய தேவை இல்லை அவற்றின்மேல் ஸ்மூத் செய்யவேண்டும் எனவே மெஷ்ஷிங் செய்வது என்பது மிகவும் சாதாரண விஷயம் இல்லை CAD சாஃப்ட்வேர் அல்லது அதற்கு நிகரானவை மிகவும் அதிநவீனமயமாக இருந்தாலும்கூட மிகவும் சிக்கலான எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை டிஸ்கிரிட்டைசேஷன் செய்ய விரும்பினால் மிக நேர்த்தியாக இவற்றை செய்வது என்பது சவாலான ஒரு விஷயமாக இருக்கும் இரண்டாவது படி என்ன இரண்டாவது படி என்பது நான் மெஷ் பைலை உருவாக்கி அதை ரீட் செய்தவுடன் நாம் இப்போது கோடிங்கை எழுத எழுத வேண்டும் இந்த மெஷ் பைலில் இருந்து நாம் என்ன கண்டறிந்து இருக்கிறோம் மாணவர் பவுண்டரிகள் பவுண்டரிகள் மட்டும் இல்லை முக்கோணங்களின் இருப்பிடங்களையும் அறிந்திருக்கிறோம் மேலும் அந்த முக்கோணங்களின் நோடுகளையும் அறிகிறோம் இதிலிருந்து நமக்கு என்ன தேவை என்றால் முந்தைய ஸ்லைடில் காட்டியவாறு இவற்றை அடிப்படையாகக் கொண்டு நான் மேட்ரிக்சை கணக்கீடு செய்ய முடியும் ஆகவே இது சாதாரணமாக தோன்றினாலும் இது ஒரு முக்கியமான படியாகும் மெஷ் பைலை இப்போது ரீட் செய்யுங்கள் இது கம்ப்யூட்டேஷனல் எலக்ட்ரோ மேக்னடிக் இன்ஜினியரிங் ஆக இருப்பதால் மெஷ் பைலை ரீட் செய்வதற்கு நீங்கள் இந்த வ்ரேப்பரை எழுத வேண்டும் CAD சாஃப்ட்வேர் என்பது ஒரு பொதுவானது இது என்ன வகையான கணக்கீடுகளை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதையெல்லாம் அறிவதில்லை அதனால் அதன் பார்மட்டை மாற்றுவது அவசியமாகிறது ஆகவே நீங்கள் வ்ரேப்பரை எழுத வேண்டும் அது டேட்டாவை மிகச்சரியாக ரீட் செய்து பாஸ் கமா ஆகியவைகளை கூட ரீட் செய்து அனுப்பும் ஆகவே இது ஒரு அதிகப்படியான வேலையாக உள்ளது இவற்றை ரீட் செய்வது என்பது சாதாரண வேலை இல்லை இதற்கு அடுத்தபடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த அமைப்புகளை ரீட் செய்த பின்பு நாம் எதை ரீட் செய்ய வேண்டும் கப்ளிங் கோஎஃபீஷியேன்ட்டுகளை உருவாக்குவதற்கு முன்பாக நான் எலிமெண்ட்டுகளில் ஓரிடத்தில் ஸ்டோர் செய்வதற்காக மிகச்சிறந்த டேட்டா கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் இது உருவாக்குதல் என்று அழைக்கப்படுகிறது மாணவர் அதாவது மேப்பிங்கை ஸ்டோர் செய்தல் மேப்பிங்கை ஸ்டோர் செய்வது என்பது சரியானது இங்கே குளோபல் மற்றும் லோக்கல் மேப்பிங் செய்வதற்கு எலிமெண்ட்டுகளின் ஒரு பட்டியல் இருக்கும் எலிமெண்ட்டுகள் இரண்டு நோடுகள் எட்ஜுகள் இவற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும் முன்பு பார்த்த எடுத்துக்காட்டின் படி இப்போது ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் இந்த முக்கோணத்தில் எவை நோடுகள் என்பதை அறிந்திருக்க வேண்டியது அவசியம் எனவே கொடுக்கப்பட்டுள்ள எலிமெண்ட்டில் நீங்கள் அதிகப்படியான செயல்களை செய்ய வேண்டியுள்ளது நீங்கள் என்னென்ன நோடுகள் இருக்கின்றன என்பதை கண்டறிய வேண்டும் நீங்கள் ஒரு டேட்டா கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அதை சாஃப்ட்வேர் செய்யாது இந்த மூன்று படிகளும் ப்ரீ பிராசஸிங்கின் வகைகளாக அமைந்துள்ளன எனவே ப்ரோக்ராமில் இப்போது தேவைப்படும் டேட்டா இருக்கிறது இப்போது நாம் ஆரம்பிக்கப் போகிறோம் நமது செயல்பாட்டை இப்போது நாம் ஆரம்பிக்கலாம் எனவே நமது அடுத்த படி என்ன முந்தைய ஸ்லைடில் நாம் என்ன கலந்துரையாடினோம் என்றால் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்டுகளை கணக்கீடு செய்வதாகும் இது மேட்ரிக்ஸ் அசெம்பிளி எனப்படுகிறது அதாவது Axb என்று உருவாக்குகிறோம் Axb என்று உருவாக்கிய பின் நமது அடுத்த படி என்ன அதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடிப்பது ஆகும் இங்கு என்ன வகையான சிக்கல்கள் வரக்கூடும் இதை நியூமரிக்கல் லீனியர் அல்ஜிப்ரா என்ற பாடத்தில் தனியாக படிக்கலாம் இங்கே உங்களுக்கு ஒரு சாய்ஸ் உள்ளது நீங்கள் நேரடி செயல் முறைகளில் இதை செய்யலாம் நீங்கள் படித்தவற்றில் எவை நேரடியான செயல்முறைகள் காஸியன் எலிமினேஷன் மற்றும் LU டீகாம்போசிஷன் இவை அனைத்தும் நேரடி செயல்முறைகள் ஆனால் கணக்கின் அளவு அதிகரித்துக் கொண்டே செல்லும்போது நீங்கள் இந்த செயல்முறைகளை உபயோகப்படுத்த இயலாது உண்மையில் மேட்ரிக்ஸ் ஸ்டோர் செய்வது கூட இங்கே இயலாது என்பது தெளிவாகும் எனவே மாற்று நேரடி முறைகள் என்ன இருக்கின்றன ஆகவே வழக்கமாக உங்களது கணக்கு முப்பரிமாண கணக்காக இருந்தால் அப்போது நீங்கள் LU டீகாம்போசிஷன் முறையை பயன்படுத்தலாம் அதுவும் கூட மிகவும் கடினமாகவே இருக்கும் எனவே நீங்கள் வேறு ஐட்ரேஷன் செயல்முறைகளுக்கு மாறவேண்டும் பரிட்சயமான ஏதாவது செயல்முறை உங்களுக்கு தெரியுமா மாணவர் நியூட்டன் நியூட்டன் இல்லை காஞ்ஜூகேட் கிரேடியன்ட் செயல்முறை ஆகும் காஞ்ஜூகேட் கிரேடியன்ட் என்பது சமன்பாடுகளின் தொகுப்புகளுக்கு தீர்வு காண்பதற்காக உள்ள ஒரு செயல்முறை ஆகும் இவை போன்று பல்வேறு முறைகளும் உள்ளன மாணவர் எனவே பல்வேறு வழிகள் உள்ளன நான் கூறியவாறு காஞ்ஜூகேட் கிரேடியன்ட் செயல்முறைகள் ஒரு தனி பாடப் பகுதியாகவே உள்ளது மேலும் எலிமெண்ட்டுகளைப் பொறுத்து பல்வேறு வழிமுறைகள் உள்ளன எனவே இது பிராசசிங் என்று அழைக்கப்படுகிறது நமது அடுத்த படி என்ன நாம் இங்கே x கண்டுபிடித்து இருக்கிறோம் இதுதான் நாம் கணக்கீடு செய்ய வேண்டிய ஒரு குவாண்டிடி இந்த கேசில் இது RCS ஆக இருக்கிறது இதுவரை நாம் பார்த்த RCSல் ஆப்ஜெக்ட்டை சுற்றி காண்டூர் இருக்கவேண்டும் நான் ஹியூஜென்ஸ் தத்துவத்தை பயன்படுத்த வேண்டும் கணக்கீடு செய்த மதிப்புகளின் அடிப்படையில் நமக்குத் தேவையான குவாண்டிடியை பெறலாம் பின்பு நாம் கணக்கீடுகளை செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு சர்க்யூட்டை சிமுலேஷன் செய்தால் நீங்கள் கணக்கீடு செய்தவற்றின் அடிப்படையில் இம்பிடன்ஸ் போன்றவைகளை கணக்கீடு செய்ய வேண்டும் இது ஒரு வகையான செயல்முறை மற்றொரு மிகவும் சக்திவாய்ந்த தேர்வு வெளியீடுகளை விஷுவலைஸ் செய்வது ஆகும் நான் வெளியீடுகளை விஷுவலைஸ் செய்தால் நீங்கள் மெஷ்ஷில் x மதிப்புகளை பெற முடியும் நீங்கள் மதிப்பீடு செய்த x மதிப்புகளை 2D 3D மெஷ் எந்த வகையில் வேண்டுமானாலும் விஷுவலைஸ் செய்ய முடியும் எனவே இது உங்கள் கணக்கு சரியாக சால்வ் செய்யப்பட்டுள்ளதா என்ற புரிதலை தருகிறது போஸ்ட் ப்ராசசிங் செயல்முறையை நிறைவேற்ற பல சிறந்த ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் உள்ளன ஆகவே நாம் இப்போது அனைத்தையும் முடித்து விட்டோம் அல்லது வேறு ஏதாவது முக்கியமானவை உள்ளனவா இப்போது உங்களுக்கு ஒரு RCS அல்லது வேறு ஏதேனும் ஆப்ஜெக்ட்டை கணக்கீடு செய்யும் செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் 1 2 3 4 5 6 7 படிகளை செய்து முடிப்பீர்கள் அதன்பிறகுதான் இந்த கணக்கு வெற்றிகரமாக முடிந்ததா என்பதை அறிய இயலும் இல்லையா மாணவர் எவ்வாறு இது சரியானதா இல்லையா என்பதை அறிவீர்கள் மாணவர் RCS ஐ சரி பார்க்க வேண்டும் நல்லது நீங்கள் சரியான RCS பற்றி உங்களுக்கு தெரியாது என்றால் என்ன செய்வது செயல்முறைகள் மூலமாக நாம் பெற முடியும் என்ன வகையான செயல்முறைகள் நான் கணக்கியல் ரீதியாக கன்வர்ஜென்ஸ் செய்வேன் கணக்கியல் ரீதியாக கன்வர்ஜென்ஸ் என்பது நாம் என்ன வழியில் வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு செயல்முறை கணக்கியல் ரீதியாக கன்வர்ஜென்ஸ் செய்வது என்பது தவறான விடையாகும் நீங்கள் ஒரு சீரான சமன்பாடுகளின் தொகுப்பை கோடிங் செய்துள்ளீர்கள் இங்கே k0 டேர்மை மறந்து விட்டோம் இது நமக்கு கணக்கியல் ரீதியாக கன்வர்ஜென்ஸ் கொடுக்கும் நீங்கள் மேக்ஸ்வெல் சமன்பாடுகளுக்கு பதிலாக லேப்லாஸ் சமன்பாடுகளை உபயோகப்படுத்தி இருக்கிறீர்கள் இங்கே நான் கணக்கியலில் மிக முக்கியமான படியை செய்ய இருக்கிறோம் மாணவர் நாம் என்ன உருவாக்க வேண்டும் நாம் இங்கு செய்வது என்னவென்றால் ஏற்கனவே நமக்குத் தெரிந்த தீர்வுகளோடு கோடிங்கை வேலிடேட் செய்ய வேண்டும் இங்கு நமக்குத் தெரிந்த தீர்வுகள் என்னென்ன உள்ளன ஆகவே அடிப்படையில் நமக்குத் தீர்வுகள் அறியப்பட்ட EM கணக்குகளை பார்க்க இருக்கிறோம் அவற்றை கோடிங் செய்து பின்பு சிமுலேஷன் செய்து நான் ஏற்கனவே பெற்ற தீர்வுகளுக்கு சமமாக இருக்கிறதா என்பதை சோதனை செய்ய வேண்டும் நீங்கள் கணக்கியல் ரீதியாக ஏற்கனவே தீர்வை அறிந்திருக்கும் மிக எளிமையான EM பிராப்ளம் இங்கே என்ன உருளை அல்லது கோளத்தை விட மிக எளிய ஒரு கணக்கு எது ஒன்பது பத்தாம் வகுப்பு மாணவர் கூட அறிந்த ஒரு கணக்கு நமக்கு என்ன மாணவர் மாணவர் ஃப்ரீ ஸ்பேசில் அலை ஊடுருவுதல் ஃப்ரீ ஸ்பேசில் அலை என்பது சரியானது ஆனால் அதில் எந்த ஒரு கணக்கீடுகளும் இல்லை ஒரு கண்ணாடி பெட்டகத்தின் ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் என்பது என்ன இது பள்ளி மாணவர்களும் அறிந்த ஒரு கேள்வியாகும் ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் டிரான்ஸ்மிஷன் கோஎஃபீஷியேன்ட் என்பவை என்ன ஒளிவிலகல் இண்டக்சில் இதற்கு ஒரு பார்முலா உள்ளது இது எத்தனை பரிமாணத்தை உடைய கணக்கு இது வெறும் டிரான்ஸ்மிஷன் மற்றும் ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் கூறுகளை கணக்கீடு செய்வதால் இது ஒரு ஒற்றைப் பரிமாண கணக்காக உள்ளது நான் 1D கோடிங்கை எழுதுவதன் மூலம் இதற்குத் தீர்வு காண முடியும் நீங்கள் ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் ஃபார்முலாவை அறிவீர்கள் நாம் இப்போது அதே விடையை பெற வேண்டும் எனவே நான் 2D இன்சிடென்ட் அலையை செங்குத்து அல்லாத ஒன்றில் உருவாக்குகிறேன் எனவே உங்கள் கோடிங் சரியான விடையை தருகிறதா என்பதை சரிபார்க்க பிரஸ்னல் ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் என்பது ஒரு வகையான சோதனை ஆகும் மின்காந்தவியல் இல் கணக்கியல் ரீதியாக தீர்வு தெரிந்தவை மிகமிக குறைவாகவே உள்ளன அதில் ஒன்று பிரஸ்னல் ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் ஆகும் மற்றவை ஒரு முடிவில்லாத உருளை மற்றும் நேர்த்தியான கோளம் ஆகியவற்றில் பரவல் ஆக்கப்பட்டுள்ளன மற்றும் இவை உருளை மற்றும் கோளங்ககளுக்கான தொடர் தீர்வுகள் என்று அழைக்கப்படுகின்றன இவற்றின் கணக்கியல் தீர்வுகளை நாம் ஏற்கனவே அறிந்து வைத்துள்ளோம் அவை பெஸல் ஃபங்ஷன் மற்றும் ஹாங்கல்பங்க்ஷன்களின் டேர்மில் இருப்பதால் சிக்கலான தன்மையுடன் இருக்கும் ஆனால் நீங்கள் அவற்றை கோடிங் செய்ய முடியும் மேலும் அவற்றை உங்கள் கணக்கின் விடையோடு சூப்பர்போஸ் செய்ய முடியும் அதன் மூலமாக உங்கள் விடை சரியானதா இல்லையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போது நீங்கள் உண்மையான ஆப்ஜெக்ட்டுகளுக்கு விடை காண முயற்சிக்கலாம் அதன் மூலமாக உண்மையான ஆப்ஜெக்ட்டுகளுக்கு உரிய விடைகள் அனைத்தும் சரியானது என்று நம்பலாம் செயல்முறைகளின் மூலம் பெறப்பட்ட டேட்டாவை கொண்டு வேலை செய்வது என்பது எப்போதும் செய்வது இயலாது அவ்வாறு இருந்தால் மிகவும் நன்று ஆனால் உங்களது செயல்முறைகளில் கான்பிகுரேஷன் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாத பிழைகள் அற்றவையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவே வழக்கமாக செய்யும் செயல்முறை என்னவென்றால் நீங்கள் ஒரு தெரிந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேலிடேட் செய்ய வேண்டும் பின்பு அதை உபயோகப்படுத்தி உங்களது செயல்முறை அமைப்புகளை மேம்படுத்தலாம் ஆனால் நடைமுறை வாழ்வியல் கணக்குகள் மிகவும் சிக்கலானவை ஆகவே இவை அனைத்தும் ஃபைனைட் எலிமெண்ட் செயல்முறையின் ஒரு சுருக்க உரை ஆகும் இதில் அதிகப்படியான கோடிங் தகவல்கள் உள்ளன முக்கியமாக ஃப்ரீ ப்ராசசிங் செயல்முறையில் அதிக கோடிங் உள்ளது அதை நீங்கள் சரியாக செய்யவில்லை என்றால் உங்களது கோடிங் சிறப்பாக அமையாது டேட்டா கட்டமைப்புக்களை உருவாக்குவதற்கும் பின்பு டேட்டா கட்டமைப்புகளை அக்சஸ் செய்வதற்கும் ஆப்ஜெக்ட் ஓரியண்டடு புரோகிராமிங் என்பதை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் அந்தப் பாடத்தில் நீங்கள் படித்த அனைத்தையும் இங்கே உபயோகிக்கவேண்டும் ஆகவே இப்போது இங்கே முடிவுக்கு வருகிறது நாம் முப்பரிமாண FEM பற்றி பார்க்கப் போவது இல்லை ஆனால் 2Dயில் நாம் பார்த்த அதே கருத்துக்கள் தான் 3டியில் உள்ளன அதாவது ஷேப் ஃபங்ஷன் வீக் பார்ம் மேட்ரிக்ஸ் அசெம்பிளி ஆகியவை மூலமாக நமக்குத் தேவையான குவாண்டிடிகளை கணக்கீடு செய்வது இவை அனைத்தும் 3டியில் உள்ள செயல்முறை ஓட்டம் ஆகும்